வணக்கம் இந்த வகுப்பில் நாம் தெர்மொடைனமிக்ஸ் இயக்கவியல் கருத்தில் நானோ அளவின் தாக்கத்தைப் பற்றி முதலில் பார்க்க தொடங்குவோம் இந்த கோர்ஸில் நாம் இதைப் பற்றிப் பார்ப்பது முக்கியமானதாகும் ஏனென்றால் நாம் பொதுவாக மெட்டீரியல்ஸ் சயின்ஸ் அல்லது வேறு எந்த தொடர்புடைய துறையைப் பார்க்கும்போது தெர்மொடைனமிக்ஸ் மிக முக்கியமானதாக கருதப்படும் தெர்மொடைனமிக்ஸில் நானோ அளவிலான தாக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை அளவில் தெர்மொடைனமிக்ஸ் ஒன்றாகத்தான் இருக்கும் நாம் உண்மையில் எதையும் மாற்றவில்லை ஆனால் நாம் பார்ப்பது என்னவென்றால் தெர்மொடைனமிக்ஸ் பாடத்திட்டத்தில் தெர்மொடைனமிக்ஸ் பற்றி நாம் அறியும்போது வழக்கமாக சமன்பாடுகள் எழுதப்படுகின்றன ஆனால் அவை பொதுவாக சில பரிசீலனைகளின் கீழ் மாறும் வேறு வார்த்தைகளில் கூறினால் இது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வகை சிஸ்டமை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஐடியல் கேஸை அல்லது ஃபேஸ் மாற்றங்களை குறிக்கிறது பொதுவாக நாம் அந்த சமன்பாட்டை எழுதும்போது அதை அந்த குறிப்பிட்ட சிஸ்டமுடன் தொடர்பு படுத்த வேண்டும் பெரும்பாலும் உடனடியாகத் தெரியாதது விஷயம் என்னவென்றால் அதே வடிவத்தில் உண்மையில் இன்னும் சில சொற்களைக் அது கொண்டிருக்கலாம் ஆனால் அதை நாம் அங்கு எழுதவில்லை நாம் அங்கு எழுதாததற்குக் காரணம் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தில் அந்த சொற்கள் அடிப்படையில் 0 அல்லது அதற்கு அருகில் என மதிப்பிடுகின்றன அந்த சொற்களை அங்கு எழுதுவதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே நாம் அதை எழுதவில்லை பல புத்தகங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்கின்றன சில நேரங்களில் அந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது அந்தச் சமன்பாட்டில் இன்னும் கூடுதலான விவரங்கள் சேர்க்கப்படலாம் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம் மேலும் நம் புத்தகத்தில் விவாதிக்கப்படும் சிஸ்டமிலிருந்து வியத்தகு முறையில் வேறுபட்ட சிஸ்டம்களைப் பார்க்கும்போது அந்த வகையான சொற்கள் பொருத்தமானதாக மாறக்கூடும் தெர்மொடைனமிக்ஸில் நானோ அளவின் தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதின் பொருள் இதுவே ஆகும் நாம் நானோ அளவிற்கு செல்வதால் திடீரென்று தெர்மொடைனமிக்ஸ் கருத்து மாறுகிறது என கிடையாது தெர்மோடைனமிக்ஸ் என்பது மிகவும் அடிப்படை அறிவியலாகும் மேலும் நம்மைச் சுற்றியுள்ள மற்றும் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து சிஸ்டம்களையும் எடுத்துக் கொண்டால் அதன் அடிப்படை மாறாது எனவே தெர்மொடைனமிக்ஸில் அதிக கவனம் செலுத்தக் கூடிய சில சொற்களைப் பற்றிப் பார்க்கலாம் இந்த வகுப்பில் நாம் தெர்மொடைனமிக்ஸ் ஆன் ரியாக்சன் என்பதன் தாக்கத்தைப் பார்க்க தொடங்குவோம் மேலும் பொதுவான அர்த்தத்தில் நாம் தெர்மொடைனமிக்ஸ் ஆன் ரியாக்சன் தொடர்பாகப் பேசும்போது என்ன நடக்கிறது என்பதையும் கைனடிக்ஸ் ஆன் ரியாக்சன் தாக்கத்தை பற்றியும் பார்ப்போம் இவை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு சுவாரஸ்யமான அம்சங்கள் இரண்டையும் புரிந்துகொள்வது ஏன் அவசியம் என்பதை நாம் பார்ப்போம் உண்மையில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஒன்று என்னவென்றால் தெர்மொடைனமிக்ஸ் சமன்பாடுகளில் நான் குறிப்பிட்டதைப் போலவே சில சமயங்களில் சில சொற்கள் சரியாக குறிக்கப்படவில்லை ஏனெனில் அவை நிபந்தனையின் கீழ் அந்த குறிப்பிட்ட சிஸ்டமிற்கு பொருந்தாது நாம் சில நேரங்களில் ஒரு கோர்ஸில் தெர்மொடைனமிக்ஸ் பற்றி தனித்தனியாக கற்றுக்கொள்கிறோம் பின்னர் நாம் கைனடிக்ஸ் பற்றி தனித்தனியாக வேறு பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம் சில சமயங்களில் அவை இரண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவதில்லை நாம் ஒரு சிஸ்டமை பார்க்கும்போது அவை இரண்டையும் என்ன என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது சில நேரங்களில் உடனடியாகத் தெரிவது இல்லை ஏனென்றால் அவர்கள் தனியாக கற்பிக்க முனைகிறார்கள் நாம் நம் மனதில் அந்த இரண்டையும் தொடர்புபடுத்தாவிட்டால் அதனை தவறாக புரிந்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே அதை இந்த வகுப்பின் மூலம் பார்ப்போம் இந்த கேள்வியுடன் இதை ஆரம்பிக்கலாம் ஏன் மெட்டீரியல்கள் நிலையானவை இது ஒரு சாதாரண கேள்வியாகத் தோன்றலாம் ஆனால் நாம் அதைப் பற்றி சிந்தித்தால் அதில் நிறைய சுவாரஸ்யமான விவரங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக இன்று நாம் பயன்படுத்தும் எந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்வோம் பெட்ரோலைப் பயன்படுத்துகிறோம் நம் கார்களில் பெட்ரோல் ஆற்றலாக மாற்றப்பட்டு வருகிறது மேலும் நாம் பெட்ரோலைப் பயன்படுத்தும் எந்த வகையான ஆட்டோமொபைலுடனும் நிலக்கரியைப் பயன்படுத்துகிறோம் இந்த நாட்களில் நாம் நம் வீடுகளில் நிலக்கரியைப் பயன்படுத்துவதில்லை காலம் மாறிவிட்டது ஆனால் இன்றும் கூட இந்தியாவில் நமக்கு கிடைக்கும் மின்சாரத்தின் கணிசமான பகுதியானது நிலக்கரியை பயன்படுத்தி இயங்கும் தெர்மல் பவர் ப்ளாண்ட் தான் எனவே நிலக்கரி உண்மையில் அனேக இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது நாம் ஒரு வகையான மறைமுகமாக நிலக்கரியைப் பயன்படுத்துகிறோம் அதாவது நாம் நவீன யுகத்திற்கு வந்துவிட்டோம் இருப்பினும் நாம் நிலக்கரியைப் பயன்படுத்துகிறோம் மின்சக்தியானது நேரடியாக நிலக்கரியிலிருந்து அல்லது குறிப்பிடத்தக்க பகுதியானது நிலக்கரியிலிருந்து வருகிறது நாம் அந்த ஆற்றல் மூலத்திலிருந்து விலகிச் செல்லவில்லை அதனால் நாம் அதனை இங்கு பயன்படுத்துகிறோம் இந்த ஆற்றலை நாம் எவ்வாறு பெறுகிறோம் நாம் கம்பசன் முறையை கையாள்கிறோம் நம் வாகனத்தில் இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் அல்லது நாம் பயணிக்கும் வேறு எந்த வாகனத்திலும் கம்பசன் செய்யப்படுகிறது பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது இயற்கை எரிவாயுவில் எரியும் பொழுது கம்பசன் நடக்கிறது அதேபோல் நிலக்கரியை மீண்டும் எரிப்பதன் மூலம் நிலக்கரியிலிருந்து ஆற்றலைப் பிரித்தெடுக்க முடியும் இதன் அடிப்படையில் தெர்மல் பவர் ப்ளாண்டில் நிலக்கரியை எரிப்பதனால் கம்பசன் நடைபெறும் எனவே கம்பசன் செய்யும்போது பொதுவாக என்ன நடக்கிறது என்றால் நம்மிடம் ஆக்ஸிஜன் பெட்ரோல் நிலக்கரி அல்லது டீசல் அல்லது ஏதேனும் ஒன்று இருக்கிறது அவை அனைத்தும் சேர்ந்து வினைபுரிகின்றன அந்த வினையினால் ஆற்றல் வெளியிடப்படுகிறது மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகி அதுவும் வெளியாகிறது பொதுவாக இது கார்பன் சார்ந்த எரிபொருளாக இருந்தால் நாம் வெறுமனே C O2 CO2 ஐக் கொண்டிருக்கிறோம் இது எந்தவொரு கார்பன் அடிப்படையிலான எரிபொருளுக்கும் பொதுவான வினை பொருளாகும் இது நமக்கு சில ஆற்றலை வெளியிடுகிறது எனவே நமக்கு கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கிறது எனவே ΔH நெகட்டிவானது அல்ல அது நமக்கு ஆற்றலை வெளியிடுகிறது இப்போது இது நமக்கு ஒரு சாதகமான வினையாகும் அதனால்தான் நம்மால் ஆற்றலைப் பெற முடிகிறது இது மிகவும் சாதகமான வினையாகும் நாம் ஆற்றலை பெறுவதற்கு இது மிகவும் வலுவான உந்து சக்தியாக உள்ளது இது நடப்பதால் நாம் ஆற்றலைப் பெறுகிறோம் எனவே நாம் இந்த கேள்விகளை நமக்கே கேட்டக்க வேண்டும் ஏன் மெட்டீரியல்கள் நிலையானவை நாம் ஏன் நிலக்கரியைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஏன் பெட்ரோலைக் கண்டுபிடிக்க வேண்டும் பெட்ரோல் டான்க்கில் மட்டும் பெட்ரோல் எப்படி இருக்கிறது அது எப்படி பெட்ரோல் பங்கில் மட்டும் எப்படி எரியாமல் இருக்கிறது பெட்ரோல் அல்லது எதுவாக இருந்தாலும் எரிபொருள் ஏன் தன்னிச்சையாக கம்பசட் செய்யப்படுவதில்லை அது ஏன் தன்னிச்சையாக எரிக்கபடுவது இல்லை அதற்கு ஒரு வலுவான உந்து சக்தி தேவைப்படுகிறது அதன் பின்னே அது எரிகிறது அதாவது அது எரிக்கத் தயாராக இருப்பதாகத் தோன்றுகிறது அந்த வினை ஏற்படுவதற்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை இருந்தும் அது ஏன் எரியவில்லை என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அது ஏன் தன்னிச்சையாக எரியவில்லை என்பது மிக அடிப்படையான கேள்வி தன்னிச்சையாக எரிவது என்பது முக்கியமான விஷயமாகும் அது ஏன் தன்னிச்சையாக எரிவதில்லை அது தானாகவே எரியக்கூடியதே பொருள் எரிக்ககூடியவையே எடுத்துக்காட்டாக நாம் மரம் துணி அல்லது ஆர்கானிக் மெட்டீரியல்கள் என நாம் பயன்படுத்தும் எந்தவொரு பொருளும் எரியக்ககூடியதே ஆனால் உண்மையில் நம் கதவுகளைச் சுற்றி நாம் பார்க்கிறோம் மேலும் நாம் பயன்படுத்தும் மேசை அனைத்தும் நிலையானதாகவே தெரிகிறது நம் கதவு நிலையானது நம் மேசை நிலையானது ஆர்கானிக் மெட்டீரியல்கள் ஆன நாமே நிலையானவர்கள் தான் எனவே இதேபோல் ஒரு பெட்ரோல் தொட்டியில் பெட்ரோல் அமைப்பு நிலையானது நாம் நம் கையில் நிலக்கரி கையை வைத்திருக்க முடியும் அது எரியப்போவதில்லை எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கின்றன உண்மையில் அந்த பொருட்கள் எல்லாம் எரிக்க கூடியது என்ற தெளிவான புரிதல் இருக்கிறது அவை நன்றாக தொடர்ந்து எரிந்து அதிக ஆற்றலை வெளியிட கூடியது எனவே மெட்டீரியல்கள் ஏன் நிலையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மிகவும் அடிப்படையான கேள்வி எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை நிலையானவை என்பதற்கான காரணம் இருப்பினும் ஒரு தடை இருப்பதாக தெரிகிறது அது அக்டிவேஷன் எனர்ஜி பரியர் எனப்படுகிறது இது அந்த வினையை தன்னிச்சையாக நிகழாமல் தடுக்கிறது பெட்ரோல் எரிக்கப்படுவது அல்லது நிலக்கரி எரிக்கப்படுவது போன்ற எந்த வினையாகினும் இது அதற்கு தடையாகிறது அந்த வினை தன்னிச்சையாக நடக்கவிடாமல் இது தடை செய்கிறது நமக்கு என்ன அவசியம் நம்மிடம் உள்ள மெட்டீரியல்களுக்கு தேவையான சில தொடக்க ஆற்றலை பற்றி ஆராய்கிறோம் எனவே சில தொடக்க ஆற்றலில் மூலம் வினை தொடங்கிய பின் நாம் அதிக ஆற்றலுக்கு செல்ல வேண்டும் இடைநிலையில் அந்த வினை சில உயர் ஆற்றலுக்குச் செல்கின்றன எனவே இந்த வினைகள் சில தொடக்க ஆற்றலைக் கொண்டுள்ளன பின்னர் அவற்றின் ஆற்றல் அதிகரிக்கின்றன தற்காலிகமாக அவை ஒரு குறிப்பிட்ட எதிர்வினையை நிறைவு செய்யும் போது இந்த செயல்முறையின் வழியாக செல்லும்போது ஆற்றலை அதிகரிக்கின்றன பின்னர் அவை சில குறைந்த ஆற்றலுக்குச் செல்கின்றன இது இயற்கையில் நடப்பதாகத் தோன்றும் வழக்கமான செயல்முறையாகும் மேலும் இந்த இடைநிலை உயர் ஆற்றல் தடையாக செயல்படும் இது அக்டிவேஷன் எனர்ஜி பரியர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வினை நிறைவடைய நாம் இந்த தடையை விட அதிகமாக ரியக்டன்ஸ் செலுத்த வேண்டும் எனவே அக்டிவேஷன் எனர்ஜி பரியரின் யோசனை இதுதான் மேலும் விஷயங்கள் நிலையானதாக இருப்பதற்கான காரணம் இதுதான் எனவே நாம் அதை தலைகீழாக பார்க்க வேண்டும் அதாவது இயற்கையானது இந்த வழியில் அமைத்துள்ளது இயற்கையானது பல விஷயங்களை ஏன் இப்படி செயல்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையானது அது செயல்படும் விதத்தில் செயல்படுகிறது எனவே பொதுவாக இயற்கையில் விஷயங்கள் அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலுக்கு நகர்கின்றன என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இயற்கையானது இயற்கையில் உள்ள எதையுமே அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலை நோக்கி நகர முயற்சிக்கிறது எனவே கம்பசன் ரியாக்சன் மூலம் ஆற்றல் வெளிப்படுவதை இப்போது நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இது ஏன் தன்னிச்சையாக நடக்கவில்லை என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம் நாம் இயற்கையில் உள்ள விஷயங்களை விட்டுவிடுகிறோம் அவை அனைத்தும் தானாகவே குறைந்த ஆற்றலில் முடிவடைகிறது நாம் ஒருபோதும் கார்பனைக் கணக்கில் கொள்வதில்லை நாம் கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே கருத்தில் கொள்கிறோம் அது ஏன் நடக்கவில்லை என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம் பின்னர் சிஸ்டமை ஆராயும்போது உண்மையில் அது இடையில் நடப்பதைக் காண்கிறோம் அது உண்மையில் மேலே செல்ல வேண்டும் அது குறைந்த ஆற்றல் மட்டத்தை விட்டு அதிக ஆற்றல் மட்டத்திற்கு உயர்த்தபட வேண்டும் இந்த செயல்முறையே அதிக ஆற்றல் மட்டத்திற்கு உயர்த்தபட்டு சில கார்பனை கார்பனாக இருக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது மேலும் அதை அந்தத் தடைக்கு மேல் தள்ள நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அதன் பின் ரியாக்சன் தொடரும் என்பதே யோசனை எனவே ரியாக்சன்கள் எவ்வாறு நிகழ்கின்றன அதை இப்போது இங்கே பார்ப்போம் எனவே இங்கே நம் y அச்சில் சிறிது ஆற்றலை வைப்போம் இங்கே சில ஆற்றல் மற்றும் ரியாக்சன் செயல்முறை நடப்பதாக எடுத்துக்கொள்வோம் ரியாக்சன் செயல்முறையின் படிநிலைகள் இப்போது நம்மிடம் சில தொடக்க இடம் உள்ளது தொடக்க பொருட்கள் அந்த இடத்தில் இருக்கின்றன நான் சொன்னது போல் இயற்கையானது குறைந்த ஆற்றலை நோக்கி நகரும் இதுவே குறைந்த ஆற்றல் இருப்பிடம் நாம் ரியக்சனை முடிந்ததும் ரியக்சனின் அடுத்த படிகளை நோக்கி நகர வேண்டும் ரியக்சனின் நிறைவை நோக்கி நகர வேண்டும் எனவே நாம் தயாரிப்புகளின் இறுதி நிலையை மிகக் குறைந்த ஆற்றலில் வைத்திருப்போம் அதுதான் ரியாக்சன் நிகழ்வதற்கான ஒரே காரணம் ரியாக்சன் நடக்கையில் இது ரியக்டண்ட் தொகுப்பிலிருந்து போய் அதிக ஆற்றல் மட்டத்தில் இருந்து இப்போது குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு நகர்ந்துள்ளன எனவே இது இப்படி தான் நடக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது கொள்கையளவில் நான் இங்கே ஒரு புள்ளியிடப்பட்ட கோட்டை வைத்தால் இது அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலுக்குச் செல்லும் ஆனால் அந்த செயல்முறை அந்த புள்ளியிடப்பட்ட கோடுடன் இப்போது வரையப்பட்ட வழியில் நடந்தால் உண்மையில் அது தன்னிச்சையாக நடக்கும் நாம் அதை அங்கேயே விட்டுவிடுகிறோம் அது ஒரு பந்தை ஒரு சாய்வின் விளிம்பில் வைத்திருப்பதைப் போன்றது அது கீழே சரியும் மேலும் அது கீழே சறுக்குகையில் அதைத் தடுக்க எதுவும் இருக்காது எனவே ரியக்டண்ட் ஒரு சாய்வின் மேலே வைத்தால் அது தானாக கீழே சறுக்கி தன்னிச்சையான ரியாக்சன் நடக்கும் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் அது இங்கே தொடங்கி ஆற்றல் மேல் நோக்கி சென்று பின்னர் கீழே வரும் இது அப்படி தான் நடக்கவேண்டும் இதுவே உண்மையில் நடக்கும் செயல்முறை நாம் இங்கே என்ன ரியக்டண்ட் வைத்திருந்தாலும் எனவே நாம் A மற்றும் B எடுத்துக் கொள்வோம் அவை முதலில் இந்த மலையை நோக்கி மேலே செல்லும் அவை இந்த பாதையில் செல்ல சாத்தியமில்லை அவை அந்த மலைக்கு மேலே சென்று பின்னர் கீழே சரிய தொடங்கும் இப்போது நாம் மற்றொரு அடிப்படை கேள்வியைக் கேட்டுக் கொள்ளலாம் இது ஏன் மேல் நோக்கிச் செல்ல வேண்டும் ஆற்றலும் மேலே செல்கிறது ஏன் இது பரியர்க்கு மேலே செல்கிறது என்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் இந்த கருத்தை இந்த வரைபடத்தை மனதில் கொண்டு ரியாக்சன் நடக்கும் செயல்முறையைப் பார்த்தால் ப்ரின்சிபல் ரியாக்சன் நடக்காததன் காரணத்தை புரிந்து கொள்ளலாம் எனவே இப்போது ஆற்றல் இறுதியாக குறைந்த அளவிற்கு சென்றால் அது ஒருபோதும் பரியரை மீறி மேலே செல்லாது அது ஒருபோதும் மேல் செல்லதாது எனவே ரியாக்சன் ஒருபோதும் ஏற்படாது ஆனால் உண்மை என்னவென்றால் ரியாக்சன்கள் நிகழ்கின்றன ரியாக்சன்கள் ஏன் நிகழ்கின்றன ஏனெனில் ஒரு சிஸ்டமில் 100 துகள்கள் உள்ளன ஒட்டுமொத்த சிஸ்டமிலும் இப்போது 100 ஜூல்ஸ் இருக்கிறது எனவே 100 துகள்கள் கொண்ட சிஸ்டமில் 100 ஜூல்ஸ் ஆற்றல் இருக்கின்றன ஒரு வகையில் இந்த சிஸ்டமைப் பார்த்தால் ஒவ்வொரு துகள்களும் சரியாக 1 ஜூல் கொண்டிருக்கும் எனவே ஒரு சிஸ்டமாக பார்த்தால் ஒவ்வொரு துகள்களும் சரியாக 1 ஜூல் கொண்டிருக்கும் என்பது விளங்குகிறது உண்மை என்னவென்றால் இது ஒரு பொதுவான சிஸ்டம் இவ்வாறு செயல்படுகிறது என்பதல்ல இயற்கையில் நாம் பார்த்தோமானால் ஆற்றல் பங்கிடப்பட்டு இருக்கிறது நாம் இது போன்ற ஒரு சிஸ்டமை எடுத்துக் கொண்டால் மொத்த ஆற்றலாக 100 ஜூல்ஸுடன் 100 துகள்கள் உள்ளன அந்த துகள்களுக்குள் பார்த்தால் ஒரு பங்கீடு இருப்பதைக் காணலாம் நாம் 1 ஜூலில் சில துகள்களையும் 1 1 ஜூலில் சில துகள்களையும் 1 2 ஜூலில் சில துகள்களையும் காணலாம் இதேபோல் நாம் 0 9 ஜூல் 0 8 ஜூல் முதலியவற்றில் சில துகள்களைக் காணலாம் பொதுவாக நாம் துகள்களின் பங்கீடைப் பார்த்தால் நாம் இங்கு சில துகள்களை எடுத்துக் கொள்வோம் அதற்கு சில ஆற்றல் இருப்பதாக கருதலாம் புரிதலுக்காக 4 ஆற்றல் இருக்கக்கூடும் 4 அல்லது 5 ஆற்றல்கள் இருப்பதாக கருதலாம் அதில் இது 1 0 எனவே 1 1 1 2 இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது அது சில துகள்களைக் கொண்டிருக்கும் இதில் 30 துகள்கள் என எடுத்துக் கொள்வோம் 30 துகள்கள் 1 ஜூல் அளவில் இருக்கின்றன பின்னர் நம்மிடம் 70 துகள்கள் மீதமிருக்கும் மேலும் 20 துகள்களை எடுத்துக் கொள்ளலாம் 1 1 ஜூல் மற்றும் 0 9 ஜூல் ஆகிய இரு வகைகளில் இருக்கின்றன எனவே நம்மிடம் 30 மற்றும் கூடுதலாக 20 இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் ஏற்கனவே நம்மிடம் 70 முடிந்துவிட்டது மேலும் 15 துகள்கள் 0 9 ஜூலிலும் 15 துகள்கள் 1 2 ஜூலிலும் இருக்கின்றன இப்படிதான் ஒரு பொதுவான சிஸ்டம் இருக்கும் உண்மையில் இந்த வகையான பங்கீடு தான் இருக்கும் எனவே துகள்களின் எண்ணிக்கையில் ஆற்றலானது இதன்படி பங்கீடப்படுகிறது எந்தவொரு தருணத்திலும் நம்மிடம் இருக்கும் சில துகள்களின் ஆற்றல் சராசரி ஆற்றலை விட அதிகமாகவும் சில துகள்கள் சராசரி ஆற்றலை விட குறைவாகவும் இருக்கும் எனவே இந்த வகையான பங்கீட்டுடன் நாம் ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம் ரியாக்டரில் நம்மிடம் உள்ள ரியாக்டண்ட் சராசரியான ஆற்றல் மட்டத்தில் இருப்பினும் சில துகள்களின் ஆற்றல் பரியக்கு சமமாக அல்லது அதற்கு மேலாக இருப்பதால் ரியாக்சன் நடக்கிறது இப்படிதான் ரியாக்சன் தொடங்குகிறது நாம் அவற்றை கவனத்தில் கொள்ளலாம் சில துகள்கள் உண்மையில் இந்த ஆற்றல் மட்டத்தில் இருக்கின்றன பின்னர் அவை கீழே சரியும்போது அவை ரியக்ட் ஆகக்கூடும் மேலும் அவை சில ஆற்றலை வெளியிடுகையில் அவை அதிக துகள்களை மேலே தள்ளும் பின் இவை அனைத்தும் கீழே சரியத் தொடங்குகின்றன எனவே இந்த செயல்முறை இவ்வாறு நிகழ்கிறது மற்றும் நாம் இங்கே அதன் அடிப்படையைப் பார்த்தால் இது மேலே ஏறி பின் கீழே இரங்குகிறது எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட ரியாக்சனை எடுத்துக் கொண்டு அதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகளை நாம் பார்த்தால் தெர்மொடைனமிக்ஸ் தான் அவை அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது தெர்மொடைனமிக்ஸ் எதைக் குறிக்கிறது என்று பார்ப்போம் அடிப்படையில் தெர்மொடைனமிக்ஸ் எதைக் குறிக்கிறது என்பதைப் இங்கே பார்க்கலாம் இதற்கு ஒரு தொடக்க புள்ளி இருக்கிறது இதை நாம் ஃப்ரீ எனர்ஜி என எழுதலாம் மற்றும் இதை ரியாக்சன் வகைகளின்படி எழுதுக்கொள்வோம் தெர்மொடைனமிக்ஸில் ஒரு தொடக்கப் புள்ளி மற்றும் இறுதிப்புள்ளி இருக்கிறது அதன் வித்தியாசத்தை நாம் ΔG எனக் குறிக்கிறோம் இந்த ΔG ஃப்ரீ எனர்ஜியின் வேறுபாடே ஆகும் இந்த உதாரணத்தில் நெகட்டிவாக இருக்கிறது ΔG நெகட்டிவாக இருக்கும் வரை அதன் ப்ராடக்டுகள் குறைந்த ஆற்றல் நிலையில் இருக்கும் எனவே ΔG நெகட்டிவாக அல்லது 0 க்கும் குறைவாக இருந்தால் ரியாக்சனகள் தன்னிச்சையாக தொடர்ந்து நிகழும் நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் ரியாக்சன் என்பது பரியரைப் பொறுத்தே அமைகிறது இப்போது இந்த தடையானது இந்த ரியாக்சன் எவ்வளவு விரைவாக அல்லது எவ்வளவு மெதுவாக நிகழும் என்பதை நமக்குக் தெரிவிக்கிறது இது போன்ற ஒரு பரியராகவோ அல்லது வேறு சில பரியராகவோ இருக்கலாம் இதனை இங்கே வேறு சில வண்ணங்களில் பார்க்கலாம் பச்சை நிறத்தில் நாம் மற்றொரு தடையை இங்கு பார்க்கிறோம் எனவே மற்றொரு தடையான இது வேறுபட்ட தடையாக இருக்கிறது இங்கே மூன்றாவது தடையைப் பற்றி சிந்திக்கலாம் எனவே நமக்கு மூன்று வெவ்வேறு தடைகள் உள்ளன ஆனால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் ΔGல் மாற்றமில்லை ΔG சரியாகவே உள்ளது எனவே பரியரின் உயரம் ரியாக்சனின் ΔG ஐ மாற்றாது ΔG அப்படியே இருக்கும் இப்போது ஆனால் பரியரின் உயரம் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது பரியரின் உயரம் 1 2 ஜூல்ஸ் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த தடையை கடக்க நாம் 20 கூடுதல் ஆற்றல் தேவை என வைத்துக் கொள்வோம் நம்மால் சிறிய அளவில் 15 மட்டுமே இந்த 15 துகள்களில் காண முடியும் எனவே நாம் இங்கே மேலும் சில துகள்களை வைத்துக் கொள்வோம் நம்மிடம் 30 துகள்களை எடுத்துக் கொள்வோம் பின்னர் நம்மிடம் முறையாக 20 20 15 மற்றும் 15 துகள்கள் இருக்கின்றன அதன் பங்கீடு பற்றி சில யோசனை நமக்கு கிடைப்பதற்காக இதனை செய்கிறோம் ஆனால் நான் இந்த விநியோகத்தில் சில தனித்துவமான புள்ளிகளை எடுத்து வருகிறேன் எனவே இந்த துகள்கள் நம்மிடம் இருந்தன பரியர் 1 2 ஜூல்ஸ் என்று நாம் எடுத்துக் கொண்டால் 15 துகள்கள் மட்டுமே எந்த நேரத்திலும் இந்த பரியரை தாண்டக்கூடிய ஆற்றலைக் கொண்டுள்ளன மறுபுறம் தடையை 1 1 ஜூல்ஸாகக் குறைத்துவிட்டால் 15 மற்றும் ஒரு 20 மொத்தம் நம்மிடம் 35 துகள்கள் உள்ளன இப்போது ரியாக்சன் நடக்கூடிய நிலையில் உள்ளன எனவே திடீரென்று 35 ரியாக்சன் விரைவாக நடக்கத் தொடங்குகிறது எனவே அந்த சூழ்நிலையே நமக்கு 1 ஜூலை பெற்று தருகிறது பின் வேக வேகமாக நடக்கத் தொடங்குகிறது எனவே பரியரின் உயரம் ரியாக்சன் செய்வது எவ்வளவு எளிது என்று நமக்குக் கூறுகிறது அதுவே நாம் ஒரு ரியாக்சனை விரைவுபடுத்தவோ அல்லது தாமதபடுத்தவோ செய்கிறது எனவே பல முறை ரியாக்சன் நடக்கிறது எடுத்துக்காட்டாக கரோஷன் செயல்முறைகளை நாம் பார்க்கும்போது ரியாக்சன் நிகழ்த்துவதற்கு அது ஏதுவானதாகவே இருக்கிறது ஆனால் நாம் ரியாக்சனை மெதுவாக்க விரும்புகிறோம் எனவே அதைத்தான் நாம் கரோஷனுடன் செய்ய முயற்சிக்கிறோம் மறுபுறம் வேறு சில ரியாக்சன்கள் ஒரு பேட்டரியிலிருந்து ஆற்றலை வெளியிடுகிறது எடுத்துக்காட்டாக பேட்டரியிலிருந்து அதிகபட்ச மின்னோட்டத்தை வெளிபடுத்தும் அந்த ரியாக்சனை விரைவுபடுத்த நாம் விரும்புகிறோம் எனவே நாம் ரியாக்சனை விரைவுபடுத்த வேண்டும் எனவே இயற்கையில் எப்போதும் சில ரியாக்சன்கள் தன்னிச்சையாக நிகழ்கின்றன சில சமயங்களில் அந்த ரியாக்சன்களை விரைவுபடுத்த விரும்புகிறோம் சில நேரங்களில் ரியாக்சன்களை மெதுவாக்க விரும்புகிறோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதே ரியாக்சனை விரைவுபடுத்தவோ அல்லது ரியாக்சனை தாமதப்படுத்தவோ உதவுகிறது நாம் என்ன செய்கிறோம் அடிப்படையில் பரியரை நாம் கையாளுகிறோம் நாம் ரியாக்சனின் வேகத்தைக் கட்டுபடுத்துகிறோம் அது ரியாக்சனின் கைனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ரியாக்சன் நிகழ்வதற்கான சாத்தியம் ரியாக்சனின் தெர்மொடைனமிக்ஸ் ஆகும் எனவே இந்த ΔG என்பது தெர்மொடைனமிக்ஸின் ரியாக்சன் ஆகும் இதுவே தெர்மொடைனமிக்ஸ் ஆகும் எனவே இது தெர்மொடைனமிக்ஸின் ΔG ஆகும் இங்கே நாம் காணும் பரியர் ரியாக்சன் கைனடிக்ஸ் எனப்படும் இந்த பரியரானது நம்மிடம் உயர்ந்த பரியரைக் கொண்டிருக்கிறமோ அல்லது ரியாக்சன் கைனடிக்ஸ் பொறுத்து ரியாக்சன் எவ்வளவு விரைவாகவோ அல்லது கடினமாகவோ அல்லது மெதுவாகவோ நிகழும் என்பதை தீர்மானிக்கிறது இது வெவ்வேறு ரியாக்சன் பாதைகளை குறிக்கிறது நாம் கட்டலிஸ்டைப் பற்றி பேசும்போது நாம் செய்யும் ரியாக்சனை விரைவுபடுத்துவதற்கு ஒரு கட்டலிஸ்ட் பயன்படுத்துகிறோம் ஒரு கட்டலிஸ்டைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பரியரை நாம் குறைக்கிறோம் அங்கு கட்டலிஸ்ட் மேற்பரப்பு துகள்களுடன் ரியாக்சன் செய்ய மிகவும் எளிதாக இருப்பதால் ரியாக்சனில் பரியர் குறைக்கப்படுகிறது எனவே நாம் இரண்டு ரியக்டண்ட்களையும் ஒரு சாம்பரில் வைத்தால் அது ரியக்சஷன் நடைபெறுவதற்கு அதன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ரியக்சஷன் நடைபெறுவதற்கு ஒரு மணிநேரம் ஆகலாம் மறுபுறம் அதிக மேற்பரப்பு ஆற்றலைக் கொண்டிருக்கும் இந்த கட்டலிஸ்டை அந்த ரியக்டண்ட்களுடன் நாம் வைக்கிறோம் மேலும் இந்த இரண்டு ரியக்டண்ட்களும் அதன் மேற்பரப்பில் எளிதில் ஒட்டிக்கொண்டு பின்னர் அவை மேற்பரப்பில் கிடைக்கும் ஆற்றலைக் கொண்டு அவை மிக வேகமாக செயல்படுகின்றன கட்டலிஸ்ட் ரியாக்சனை விரைவுபடுத்த உதவுகிறது மேலும் கட்டலிஸ்ட் ரியாக்சன் கைனடிக்ஸ்க்கு உதவுகிறது ரியாக்சன் நிகழுமா இல்லையா என்பதை தெர்மொடைனமிக்ஸ் நமக்குக் கூறுகிறது ரியாக்சன் கைனடிக்ஸ் எவ்வளவு விரைவாக நிகழும் என்பதைக் கூறுகிறது நாம் சில சாதாரணமான உதாரணத்தைப் பார்க்கலாம் அது நாம் வாங்க விரும்பும் பொருளாகவும் இருக்கலாம் அதை வாங்குவதற்கு ஒரு வலுவான உந்து சக்தி தேவை அது நாம் எந்த வழியை எடுத்துக்கொள்கிறோம் என்பதைப் பொறுத்தே அமையும் நாம் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருந்தால் ஒரு வாகனத்தைப் பயன்படுத்தலாம் நம்மிடம் ஒரு கார் இருந்தால் நாம் கடைக்கு மிக விரைவாகச் செல்லலாம் அதை நாம் ஒரு சுற்றுவட்டார சாலையைப் பயன்படுத்தி நடந்து செல்லலாம் அல்லது நீண்ட தூரம் சென்று அதே கடையை அடையலாம் எனவே நாம் சென்று வாங்க அதிக நேரம் எடுக்கலாம் எனவே ஒட்டுமொத்த கொள்முதல் செயல்முறை ΔG ஆகும் ஆனால் நாம் எடுக்கும் பாதை கைனடிக்ஸை தீர்மானிக்கிறது எனவே அடிப்படையில் நாம் இங்கே அதைப் பற்றிப் பார்க்கிறோம் சமநிலை என்பது அடிப்படையில் ΔG என வரையறுக்கப்படுகிறது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய யோசனையாகும் எனவே சமநிலை செயல்முறை என்பது ΔG என்பது ஃப்ரீ எனர்ஜி ஆல் வரையறுக்கப்படுகிறது மேலும் ஃப்ரீ எனர்ஜியின் மாற்றமே சமநிலை என்ன என்பதை தீர்மானிக்க உதவுகிறது இதுவே முக்கியமான விஷயம் மற்றும் அதனை வரையறுக்கும் அளவுருவாகும் எனவே சமநிலை என்பது இயற்கையை நோக்கி நகர்கிறது சமநிலை என்பது நாம் காலவரையறையின்றி ஒரு சிஸ்டமை விட்டு வெளியேறி ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு நாம் திரும்பி வந்தால் அது அதே நிலையில் இருக்கும் இது ஒரு சமநிலையாகும் இது மிகக் குறைந்த ஆற்றல் நிலை அடைந்தவுடன் அந்த நிலையிலே இருப்பது சிஸ்டமின் திறனாகும் அது வேறு எந்த பெரிய நிலையைப் பார்க்காமல் அது இருக்கிறது இது குறைந்த ஆற்றல் நிலையை அடைந்து அது காலவறையின்றி அதே நிலையில் உள்ளது அது சமநிலையின் யோசனை அது நன்றாகப் கணிக்கப்படுகிறது ஆனால் ஃப்ரீ எனர்ஜியில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் சிஸ்ட்மில் இருந்த மிகக் குறைந்த ஆற்றல் அப்படியே இருப்பதால் அது சமநிலையிலேயே இருக்கும் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சமநிலையை அடைவது தொடர்புடைய கைனடிக்ஸ் பெரிதும் பாதிக்கப்படுகிறது எனவே நிஜ வாழ்க்கையில் பல சிஸ்டம்கள் கையாளப்படுகின்றன வீட்டில் வழக்கமாகப் பயன்படுத்தும் பல பொருட்கள் நம் வேலையில் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து என பல இடங்களில் காணலாம் அந்த சிஸ்டம்கள் பல உண்மையில் சமநிலையை அடையவில்லை ஏனென்றால் சமநிலையின் இறுதி கட்டம் அறை வெப்பநிலைக்கு கீழ் செல்லக்கூடும் அதனால் சமநிலையை அடைவதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம் பல முறை நாம் தெர்மொடைனமிக்கலி சமநிலை அடையப்படும் என்று சொல்லும்போது கூட நிஜ வாழ்க்கையில் சமநிலையை அடைவதில்லை அதைவிட முக்கியமாக பல முறை சமநிலையை அடையாதது விரும்பத்தக்க ஒன்றாகும் சில சமயங்களில் சமநிலை விளைவின் காரணமாக நாம் விரும்பும் பண்புகளை சில பொருட்களில் பெற முடியாமல் போகிறது நாம் அந்த பண்புகளை அதன் இறுதிப் பயன்பாட்டிற்காக பெற விரும்புகிறோம் இறுதி சமநிலை தயாரிப்பு நமக்கு சுவாரஸ்யமாக இருக்காது மறுபுறம் சமநிலையை அடையாத ஆனால் சமநிலையை நோக்கி அதன் வழியை நோக்கி செல்லும் சில சமநிலையற்ற தயாரிப்பு அந்த சமநிலையை அடைய 100 ஆண்டுகள் கூட ஆகலாம் அந்த தயாரிப்பு மிகச் சிறந்த பண்புகளைக் கொண்டிருக்கும் மற்றும் நாம் அதை உதாரணமாக 5 ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம் நாம் வாகனம் 5 வருடங்களுக்கு ஓடுகிறது அல்லது அந்த வாகனத்தில் உள்ள பொருட்கள் 5 அல்லது 10 ஆண்டுகளில் மாற்றப்படப்போகிறது என எடுத்துக் கொள்வோம் ஆகையால் 10 ஆண்டுகள் அதைப் பயன்படுத்த ரியாக்சன் 100 ஆண்டுகள் நடக்கிறது என்பதால் அது மாறாமல் போகும் நாம் அதைப் பயன்படுத்தும் 5 10 ஆண்டுகளில் இந்த பகுதி மிகச் சிறப்பாக செயல்படுவதைப் பார்க்க முடிகிறது பல முறை நாம் பயன்படுத்தும் தயாரிப்புகள் உண்மையில் சமநிலையற்ற தயாரிப்புகள் சமநிலை இயல்பு என்ற எண்ணத்தில் ஏதும் தவறு இல்லை அது சமநிலையை நோக்கி நகர்கிறது நாம் விரும்பும் பண்புகள் சில சமநிலையற்ற தயாரிப்புகளில் இருக்கலாம் என்பதுதான் எனவே நாம் சிஸ்டமை சமநிலையற்ற நிலையில் முடக்கி அதன் கைனடிக்ஸ் வியத்தகு முறையில் மெதுவாக இருப்பதை உறுதிசெய்கிறோம் பின் அதை செயல்பாட்டில் பயன்படுத்துகிறோம் சமநிலை என்பது அவசியமில்லை எப்போதும் விரும்பதக்கதல்ல எனவே சமநிலை என்பது எப்போதும் விரும்பிய நிலை அல்ல சிஸ்டமானது பல முறை இதை நோக்கிச் செல்லும் ஆனால் அது விரும்பிய நிலை அல்ல தெர்மொடைனமிக்ஸ் பற்றி நாம் இப்போது விவாதித்ததைச் சுருக்கமாகச் சொல்வது ஒரு ரியாக்சனின் சாத்தியத்தை தீர்மானிக்கிறது எனவே ΔG நெகட்டிவானது என்று ஏதாவது சொன்னால் இயற்கையாகவே அந்த ரியாக்சனை நோக்கி ஒரு தன்னிச்சையான உந்துதல் இருப்பதை நாம் அறிவோம் எனவே தெர்மொடைனமிக்ஸ் என்பது ஒரு ரியாக்சன் நடக்குமா இல்லையா என்பதை நமக்குத் தெரிவிக்கிறது பல முறை யதார்த்தகளில் ரியாக்சன் சமநிலையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கம் என்பதை குறிப்பிடவிரும்புகிறேன் பல முறை உண்மையில் நாம் கையாளும் சிஸ்டம் சமநிலையிலிருந்து வெகு தொலைவில் இருக்க முடியும் அதேசமயம் தெர்மொடைனமிக்ஸ் அதை சமநிலையை நோக்கித் தள்ளுகிறது ரியாக்சனின் சாத்தியக்கூறுகளை நமக்குக் கூறும் தெர்மொடைனமிக்ஸ் அடிப்படையில் ரியாக்சனை சமநிலையை நோக்கித் தள்ளுகிறது ஆனால் நாம் கையாளும் இந்த வழக்கமான சிஸ்டம்களில் ரியாக்சன்கள் முற்றிலும் முடிவடையாமல் பாதி நிலையில் இருக்கும் சூழ்நிலைகள் இருக்கலாம் அது சமநிலையை அடைவதற்கு வெகு தொலைவில் இருக்குலாம் கைனடிக்ஸ் என்பது யதார்த்தத்தில் ரியாக்சன் எப்படி எந்த விகிதத்தில் நடக்கிறது என்பதை விளக்குகிறது கைனடிக்ஸ் என்பது ரியாக்சன் நடப்பதற்கான பரியரை மேற்கொள்வதற்கான அக்டிவேஷன் எனர்ஜி பரியரின் தேவையை முதன்மையாக வலியுறுத்துகிறது எனவே ரியாக்சன் எவ்வளவு விரைவாக அல்லது மெதுவாக நிகழும் என்பதைத் தீர்மானிப்பது பரியரே ஆகும் இதுவே கைனடிக்ஸின் இந்த முழு கோட்பாடாகும் அந்தத் பரியரை அதே தெர்மொடைனமிக்ஸால் சரி செய்ய முடியும் அதே தெர்மொடைனமிக்ஸ் என்பது அதே சிஸ்டத்திற்கானதாகும் ΔG கணக்கீடு செய்கையில் அதே சிஸ்டமிற்கு ΔG கணக்கீடு மாறாமல் இருக்கும் அதே தெர்மொடைனமிக்ஸிற்கு கைனடிக்ஸ் கணிசமாக வேறுபட்டிருக்கும் ஏனென்றால் நாம் ரியாக்சன் நடப்பதற்கு முற்றிலும் மாறுபட்ட பாதைகளைக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு கட்டலிஸ்டைப் பயன்படுத்தலாம் உண்மையில் நாம் சேர்க்கும் பொருட்களினால் ரியாக்சன் தடைபடுகிறது அதை இந்த கட்டலிஸ்ட் மேற்கொண்டு ரியாக்சனை விரைவுபடுத்துகிறது நாம் ஒரு ரியாக்சனை துரிதப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம் அது நாம் விரும்பிய ரியாக்சன் என்றால் அதை துரிதப்படுத்தலாம் அது விரும்பத்தகாத ரியாக்சன் என்றால் நாம் அதை தாமதப்படுத்தலாம் நம் உடலிலும் நமது உயிரியல் அமைப்புகளில் பல விஷயங்கள் நடக்கின்றன உயிரியல் ரீதியாக பல ரியாக்சன்கள் முன்னோக்கி தள்ளுப்படுகிறது மற்றும் பிற ரியாக்சன்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்படுகின்றன எனவே அதே தெர்மொடைனமிக்ஸுடன் கைனடிக்ஸ் கணிசமாக வேறுபடலாம் நாம் எதையாவது பார்த்து இது நிலையானது என்று கூறும்போது ஸ்திரத்தன்மை குறித்த நமது பொதுவான கருத்து அது அறை வெப்பநிலையில் நிலையானது ஆகும் நாம் பயன்படுத்தும் பொருள் கடந்த 5 ஆண்டுகளாக அதே நிலையில் உள்ளது என எடுத்துக் கொள்வோம் பொருட்களின் அல்லது சிஸ்டம்களின் நிலை என்பது கைனடிக்ஸ் சார்ந்தது என நம் மனதில் தோன்றும் தெர்மொடைனமிக்ஸ் ரீதியாக இது ஒரு நிலையற்ற சிஸ்டமாக இருக்கலாம் மேலும் கைனடிக்ஸ் ரீதியாக இது ஒரு நிலையான சிஸ்டமாக இருக்கலாம் ஏனெனில் இது தெர்மொடைனமிக்ஸ் நடக்க எப்போதும் ஒத்துழைக்கும் ஆகையால் நமது வாழ்க்கையானது தெர்மொடைனமிக்ஸ் ரியாக்சனைக் கைக்கொள்வதைக் காட்டிலும் ரியாக்சன் கைனடிக்ஸ் சார்ந்தே செயல்படுகிறது எனவே நாம் நானோ அளவைப் செயல்படுத்த முன்னோக்கிச் செல்லும்போது இந்த கருத்துக்கள் நாம் மனதில் கொள்ள வேண்டிய சில கருத்துக்களாகும் எனவே இதைப் பற்றிய தெளிவான யோசனை இருப்பதால் நானோ அளவைப் பார்க்கும்போது கூடுதலாகக் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முடிகிறது மேலும் நாம் தொடர்ந்து இதைப் பார்ப்போம்